சரி எனவே இப்போது குறியீட்டின் ரிசீவர் பகுதியைப் பார்ப்போம் ரிசீவர் பகுதி மையத்துடன் மிகவும் ஒத்திருப்பதைப் பார்க்கும்போது இந்த மெமரி ஆக்சஸஸ் இன்னும் உள்ளன என்பதைக் காட்டுகிறது ஆனால் இங்குள்ள முக்கிய வேறுபாடு என்னவென்றால் மெமரி ஆக்சஸஸ் நேர அடிப்படையில் நடக்கும் எனவே இந்த நேரம் rdtsc என்ற செயல்பாட்டு அழைப்பால் செய்யப்படுகிறது இந்த rdtsc செயல்பாடு வழிமுறைகளை உண்மையில் செயல்படுத்துவதற்கு முன் டைம் ஸ்டாம்ப் என அழைக்கப்படும் நேரத்தை தருகிறது மேலும் இந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ் இயக்கத்தின் முடிவிலும் நாங்கள் டைம் ஸ்டாம்பை அளவிடுகிறோம் ஆகையால் இறுதி தொடக்கமானது இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ் செயல்படுத்த உங்களுக்கு நேரம் கொடுக்கும் rdtsc செயல்பாடு இங்கு rdtsc இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ்களை பயன்படுத்துகிறது இவை அனைத்தும் இன்டெல் பிளாட்பார்ம்ஸ் அல்லது இன்டெல் ப்ராசசர்ஸ்களால் ஆதரிக்கப்படுகிறது எனவே இந்த இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ் ஒரு டைம் ஸ்டாம்ப் கவுண்டரைப் படிக்கிறது எனவே அனைத்து இன்டெல் மெஷின்களும் ஒரு கவுண்டரைப் பராமரிக்கின்றன இது 128 பிட் கவுண்டராகும் இது ரீசெட் நேரத்தில் 0 இல் தொடங்கி ஒவ்வொரு கடிகார துடிப்பிலும் செயல்படுத்துகிறது பின்னர் rdtsc இன்ஸ்ட்ருக்ஷன் டைம் ஸ்டாம்ப் கவுண்டரைப்படிக்கிறது இந்த rdtsc செயல்பாட்டின் 2 வெர்சன்ஸ் நம்மிடம் உள்ளன ஒன்று 32 பிட் மற்றும் மற்றொன்று 64 பிட் ஆகும் மேலும் இந்த குறிப்பிட்ட கவர்ட் சேனலை உங்கள் சொந்த கணினியில் உண்மையில் நகலெடுக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த 2 இல் நீங்கள் ஏதேனும் ஒரு பொருத்தமான செயல்பாட்டை இயக்கலாம் ஆகவே நாம் உண்மையில் பார்க்கும் அடுத்த விஷயம் என்னவென்றால் அது வரையறுக்கப்பட்ட த்ரெஸ்ஷோல்ட என்று அழைக்கப்படுகிறது முடிவு தொடக்கமானது இந்த 8 இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ் அனைத்தும் செயல்படுத்த தேவையான நேரத்தை உங்களுக்குத் தருகிறது மேலும் இந்த தொகுப்பிற்கான நேரம் பதிவு செய்யப்பட்டிருப்பதைக் காண்கிறோம் ப்ராசசரில் நடக்கும் வேறு சில அம்சங்களின் காரணமாக நாய்ஸ் வரக்கூடும் அதனால் இன்ஸ்ட்ருக்ஷன்ஸ் மிகவும் நாய்ஸ்சி ஆக இருக்கலாம் இதன் மூலம் ஒரு பேஜ் ஃபால்ட் இன்டெர்ருப்ட்ஸ் மற்றும் பல வரக்கூடும் அவற்றை நாம் பில்டர் செய்ய வேண்டும் எனவே ஒரு ப்ராசசருக்கு அடிப்படையில் அல்லது கணினி அடிப்படையில் த்ரெஸ்ஷோல்ட மதிப்பு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் மற்றும் அது மிகவும் துல்லியமாக இருக்க தேவையில்லை இந்த குறியீட்டில் நாம் 1750 மதிப்புக்கு த்ரெஸ்ஷோல்ட ஐ வரையறுத்துள்ளோம் ஆகவே இன்டெர்ருப்ட்ஸ் மற்றும் கான்டெக்ஸ்ட் சுவிட்சுகள் போன்ற பிற அம்சங்கள் காரணமாக அதிக நாய்ஸ் ஐ பில்டர் செய்ய இந்த மதிப்பு போதுமானதாக இருக்க வேண்டும் ஆனால் இன்னும் அனுமதிக்கும் அளவுக்கு பெரியது அல்லது கேச் ஹிட் மற்றும் கேச் மிஸ்ஸை வேறுபடுத்தி அறிய முடியும் எனவே இந்த நேரத்தை விட குறைவாக இருக்கும் எந்தவொரு நேரத்திற்கும் நாம் ஒரு பிரீகியென்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் என அழைக்கப்படும் ஒன்றை பராமரிக்கிறோம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எவ்வளவு அடிக்கடி கவனிக்கப்படுகிறது என்பதை அடையாளம் காண்கிறோம் இந்த குறிப்பிட்ட ஐட்ரேஷன் இன் முடிவில் அந்தக் காலம் 2 24 ஆக அமைக்கப்பட்டிருப்பதை நினைவில் கொள்க ஒரு கேச் ஹிட் அல்லது கேச் மிஸ் காணப்படுகிறதா என்பதை அடையாளம் காண இந்த பிரீகியென்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளைப் பயன்படுத்துகிறோம் இப்போது ஒரு கேச் மிஸ் செண்டர் உண்மையில் அந்த குறிப்பிட்ட போர்ட் மூலம் எதையாவது அனுப்பியுள்ளார் என்பதைக் குறிக்கும் எனவே செண்டர் உண்மையில் அந்தத் செட்டில் ஏதேனும் ஒன்றை லோட் செய்து உள்ளார் என்பதை இது குறிக்கும் அந்த செட்டிலிருந்து ரிசீவர் டேட்டாவை வெளியேற்றியுள்ளார் எனவே ரிசீவர் உண்மையில் இருக்கும்போது அந்த செட்டின் மூலம் அணுகினால் அது ஒரு கேச் மிஸ் ஆகிவிடும் மேலும் மெமரி ஆக்சஸஸ்களுக்கு L2 LLC அல்லது டிராம் போன்ற கீழ் நிலை கேச் செல்ல வேண்டும் அப்போது தான் மெமரி அணுகலை முடிக்க முடியும் இது பொதுவாக அதிக நேரம் எடுக்கும் மேலும் இந்த நேரம் உண்மையில் பிரீகியென்சி டிஸ்ட்ரிபியூஷன் இல் காண்பிக்கப்படும் இந்த வழியில் பல்வேறு செட் 10 20 30 மற்றும் 40 க்கான பல்வேறு பிரீகியென்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஐ கவனிப்பதன் மூலம் செண்டரால் அனுப்பப்பட்ட அனைத்தையும் ரிசீவர் டி சைபர் செய்ய முடியும் இதனால் 0 மற்றும் 1 களை அடையாளம் காண முடியும் இது ஒற்றைப்படை பிட் அல்லது இரட்டைப்படை பிட் செண்டரால் அடையாளம் காண முடியும் எனவே இந்த வழியில் நாம் பார்த்தது 2 இன்டிபென்டென்ட் ஆன செயல்முறைகள் ஒரு செண்டர் மற்றும் ஒரு ரிசீவர் இந்த கவர்ட் சேனல் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடிகிறது மற்றும் இந்த அடிக்கோடிட்ட தளத்தால் அடையக்கூடிய அனைத்து பாதுகாப்பையும் உடைக்க முடியும் கவர்ட் சேனல்கள் தற்காலிக கேட்ச்க்கு மட்டும் கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கலாம் ஆனால் மற்ற அம்சங்கள் அல்லது பிற ப்பிராசசர் மற்றும் கணினி நிலை அம்சங்கள் போன்ற பைல் சிஸ்டம் பேஜ் ஃபால்ட்ஸ் மற்றும் முக்கிய கீ ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்கள் கவர்ட் சேனலின் மூலமாகவும் பயன்படுத்தப்படலாம்